மீண்டும் தங்களை வரவேற்கிறேன் இது பெசல்ஸ் இன்இகுவாலிடி மற்றும் பார்சவெல் ஐடென்டிட்டி என்பதற்கான லெக்சர் எண் 39 நாம் இங்கு பெஸல்ஸ் இன்இகுவாலிட்டி பற்றி பேசப்போகிறோம் மற்றொரு தீர்வானது ஐடென்டிட்டியாக மாறுகிறது அதுவே பார்சவெல் ஐடென்டிட்டி மற்றும் இவற்றின் பயன்பாடுகளை பற்றி நாம் இந்த லெட்சரில் விவாதிக்கப் போகிறோம் முதல் தேற்றமாக பெஸல் இன்இகுவாலிட்டியை நாம் கொண்டுள்ளோம் f என்பது பீஸ் வைஸ் கன்டினுயசாக ab என்ற இன்டர்வெல்லில் இருக்குமேயானால் பின்பு பின்வரும் இன்இகுவாலிடியானது நம்மிடம் இருக்கும் எனவே a02 an2bn21 f2 dx இங்கு a and b ஆகியவை ஃபூரியர் கோஎஃபிசியண்டுகள் ஆகும் ஸ்டாண்டர்ட் குறியீடுகளை கொண்டு நாம் இந்த தேற்றத்திற்கான தீர்வை நோக்கி செல்லலாம் நாம் இங்கு ஸ்கொயர் பகுதியை கருத்தில் கொண்டு பின்பு இன்டெகிரெட் செய்தால் பின்பு இந்த ஸ்கொயர் டெர்ம் என்பது என்ன நம்மிடம் f என்பது உள்ளது நாம் ஃபூரியர் சீரிசை கழித்தால் பின்பு நமக்கு கிடைப்பது டிரங்கேட்டட் ஃபூரியர் சீரிஸ் இங்கு n பகுதிகளுக்கு பின்பு இன்டகிரேசன் ஆனது நடைபெறுகிறது எனவே இங்கு கூட்டுத்தொகையில் k என்பது k equals to 1லிருந்து n வரை செல்கிறது நம்மிடம் ஃபூரியர் கோஎஃபிசியன்ட்கள் உள்ளது இங்கு முதல் பகுதி மாறிலி பகுதி கருத்தில் கொள்ளப்படுகிறது எனவே நாம் இவற்றின் வேறுபாட்டை எடுத்துக்கொண்டால் பின்பு அவற்றின் வர்க்கத்தை கண்டிருக்கின்றோம் இங்கு இந்த இரண்கிரண்டானது நான் நெகட்டிவாக இருப்பதினால் இந்த நிலையில் இந்த இன்டகிரல் மதிப்பு பூஜ்ஜியத்தை விட பெரியதாக இருக்கும் இந்த இன்இகுவாலிடியில்லிருந்து நாம் பார்ப்பது என்னவென்றால் எவ்வாறு நாம் பெஸல் இன்இகுவாலிட்டியை பெறப் போகிறோம் என்பதே ஆகும் இந்த இன்இகுவாலிடி கொண்டு வெளிப்படையான தீர்வு அல்லது பொதுப்படையான தீர்வு கிடைக்கிறது ஏனெனில் இங்கு இன்டெகிரல் மதிப்பானது பூஜ்ஜியத்தையை விட அதிகமாக உள்ளது எனவே நாம் ஒரு ஸ்கொயர் பகுதியை எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் முழுவதுமாக ஸ்கொயர் உள்ளது இந்தப் abc2 பகுதிகளைப் போன்று உள்ளது நம்மிடம் இதற்கான சூத்திரம் a2b2c22ab2bc2ca உள்ளது எனவே இதனை நாம் தற்பொழுது பார்த்தால் இத்தகைய பகுதிகள் நம்முடைய சூழலில் வருகிறது முதல் பகுதி ஆனது இங்கு ak coskx bk sinkx இவ்வாறு உள்ளது பின்பு நம்மிடம் இரண்டாவது பகுதி a024 உள்ளது நாம் பின்பு இன்டகிரல் மதிப்பை கண்டறியும் பொழுது to இங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது எனவே இதன் மதிப்பு 2 ஆகும் தீர்வாக நமக்கு a022 கிடைக்கின்றது பின்பு நம்மிடம் மூன்றாவது பகுதியாக முழுவதுமான ஸ்கொயர் ak cos kx bk sin kx2 dx உள்ளது அதாவது ஹோல் ஸ்கொயர் இவை மூன்று பகுதிகளாக இந்த ஸ்கோயரை கொண்டு தற்பொழுது நம்மிடம் பெருக்கு தொகையானது உள்ளது எனவே முதலாவதாக நாம் முதல் இரண்டு பகுதிகளில் பெருக்குதொகையை கருத்தில் கொள்ளலாம் அதாவது f a02 ஆகியவற்றின் பெருக்குத் தொகையை கண்டறிந்து பின்பு இவற்றின் இரட்டிப்பு மதிப்பை கண்டறிய வேண்டும் எனவே a0 f இவை இரண்டும் ரத்து செய்யப்படுகிறது எனவே நம்மிடம் a0 f இது மட்டுமே உள்ளது இங்கு a0 f மைனஸ் சைன் வருகிறது இவற்றில் ஒன்று ஆகும் ஏனெனில் f பெருக்கு தொகையானது இந்த கூட்டுத்தொகை உடன் உள்ளது எனவே 2 பின்பு f ஆகியவையும் சேர்த்து கூட்டு தொகையானது உள்ளது பின்பு கடைசி பகுதி 2 a02 ஆகியவற்றின் பெருக்குத் தொகை இவற்றின் கூட்டுத் தொகையும் இங்கு உள்ளது எனவே நம்மிடம் a0 and 2 ஆகியவை ரத்து செய்யப்பட்டு பின்பு இந்த சமேஷன் இன்டகிரல் கிடைக்கிறது இங்கு அனைத்து மதிப்புகளும் பூஜ்ஜியத்தை விட அதிகமானதாக உள்ளது தற்பொழுது இந்த இன்இகுவாலிடி யை கொண்டு நம்மால் டிரிக்னா மெட்ரிக் சிஸ்டத்திற்கான ஆர்தொகோணலிடி என்பதனை உபயோகப்படுத்த இயலும் மேலும் ஃபூரியர் கோஎஃபிசியண்ட்டுகளையும் நாம் உபயோகப்படுத்துகிறோம் எனவே இவை இரண்டின் உதவியைப் பெற்று நம்மால் புதியதொரு இன்இகுவாலிடியை பார்க்க இயலும் இந்த டிரிக்னா மெட்ரிக் சிஸ்டத்திற்கான ஆர்த்தோகனாலிடியைக் கொண்டு அதிகமான பகுதிகள் ஆனது மறைகிறது எனவே முதல் பகுதி f2 இங்கு பிழைக்கிறது இரண்டாவது பகுதி a022 கொடுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது பகுதி மீண்டும் ஆக இந்த கூட்டு தொகையின் வர்க்கத்திற்கு உள்ளே அமர்ந்துள்ளது இங்கு வர்க்கம் கூறுவது என்னவென்றால் நம்மிடம் ஒவ்வொரு பகுதிக்கான வர்க்கமானது இரண்டு முறை இரண்டு பங்க்ஷன்களுக்கான பெருக்கு தொகையுடன் உள்ளது இங்கு மிகவும் சுவாரஸ்யமான பகுதி என்ன நம்மிடம் முதல் பகுதியானது ak2cos2 kx உள்ளது அதாவது இங்கு நம்மிடம் இன்டகிரலும் சேர்ந்து உள்ளது எனவே முதல் பகுதி ak2cos2 kx என்று உள்ளது பின்பும் இதே போன்று bk2sin2kx பகுதியானது கிடைத்துள்ளது மற்ற பகுதிகளும் coskx and sinkx ஆகியவற்றின் பெருக்கு தொகையைக் கொண்டுள்ளது எனவே தற்பொழுது முதலில் நாம் இந்தப் பகுதிகளை விவாதிக்கலாம் எனவே ak2 நம்மிடம் உள்ளது டிரிக்னா மெட்ரிக் சிஸ்டத்தை நினைவுகூர்ந்தால் பின்பு இது அதே குடும்பத்தில் இருந்து வருகிறது ஒரே பங்க்ஷன் ஆனது இருமுறை பெருக்கப்பட்டு வருவதினால் இதன் மதிப்பு ak2ஆகும் மேலும் நம்மிடம் உள்ளது இதே போன்று இரண்டாவது ஸ்கொயர் ஆனது bk2sin2 kx இவற்றை கொண்டுள்ளதால் இங்கும் இதேபோன்ற பகுதியானது கிடைக்கிறது இதன் அர்த்தம் bk2 இந்தப்பகுதி கிடைக்கிறது இந்த பெருக்கு தொகையானது இரண்டு முறை ak bk coskx and sinkx இவற்றின் பெருக்கு தொகையாக இருப்பதினால் இந்த அனைத்து பகுதிகளிலும் இரண்டு ஃபங்க்ஷகள் ஆனது உள்ளது ஒன்று cos குடும்பத்திலிருந்தும் மற்றொன்று சைன் குடும்பத்திலிருந்தும் வருகின்றது ஆர்தொகோணலிடி லிருந்து இவற்றின் மதிப்பு பூஜ்யம் என்று கிடைக்கும் இந்த இன்டகிரலுக்கான சுருக்கப்பட்ட வடிவத்தை நாம் பார்க்கப் போகிறோம் இங்கு ஒரு சில பகுதிகள் மட்டுமே பிழைக்கிறது ஒன்றானது ak2bk2 இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றை நாம் விவாதித்து உள்ளோம் இந்த கூட்டுத்தொகை செல்கிறது மற்றும் பகுதிகள் ஆனது பூஜ்ஜியத்தை நோக்கி செல்கிறது டிரிக்னோ மெட்ரிக் சிஸ்டத்திற்கான ஆர்தொகோணலிடி இன் படி பூஜ்ஜியம் ஆகிறது தற்பொழுது இந்தப் பகுதிகளில் நாம் உள்ளோம் இங்கு உள்ளது fdx இதனை பார்த்தோமேயானால் a0 ஐ நாம் தொடர்புபடுத்த இயலும் இங்கு என்ன கிடைத்துள்ளது என்றால் a02ஆகும் ஏனெனில் நாம் ஐ பெருக்கி வகுக்கும் பொழுது a0 f dx இந்த இன்டெகிரெட் செய்யப்பட்ட மதிப்பானது f dxஎன்றாகிறது எனவே இந்த இன்டகிரல் மதிப்பானது a0 என்று கிடைப்பதனால் இதன் மதிப்பு a02 இவ்வாறு வருகிறது இதன் மதிப்பு நமக்கு இதன் வழியாக a02 கிடைக்கிறது நாம் இந்த பகுதியை நோக்கி வரலாம் இங்கு நம்மிடம் 2 உள்ளது மேலும் f என்பதும் உள்ளது பின்பு இவற்றின் ak cos kx bk sin kx கூட்டுத்தொகை ஆனது உள்ளது இவையே akf cos kx dx ஆக உள்ளது எனவே நம்மிடம் என்ன உள்ளது என்றால் f ஆகும் இதேபோன்று நம்மிடம் f and sinkx ஆகியவை உள்ளது மீண்டுமாக ஃபூரியர் கோஎஃபிசியண்டுகள் ak and இவற்றை தொடர்புபடுத்த இயலும் ஏனெனில் இவை akஎன்பதற்கான தொடர்பு பின்பு மீண்டும் ak2 நமக்கு கிடைக்கிறது இதே போன்று bk2இங்கு நமக்கு கிடைக்கிறது எனவே தற்பொழுது நம்மிடம் காஸ் coskx பகுதி உள்ளது a0 என்பது கடைசி பகுதி ak coskxbk sinkx ஆகியவைகளை கொண்டு உள்ளது இதற்கு என்னவாயிற்று என்பதனை பார்க்கலாம் இந்த பகுதியை நாம் இன்டகிரேட் செய்யும்பொழுது எடுத்துக்காட்டாக coskx என்பது இன்டகிரல் அதற்குள் உள்ளது எனவே இது மீண்டும் டிரிக்னா மெட்ரிக் சிஸ்டம் அவற்றின் ஆர்தொகோணலிடியை உபயோகப்படுத்தி ஒன்று மற்றும் இவற்றின் cos குடும்பத்திற்கான நபர் என்பதினால் இதன் மதிப்பு 0 ஆகிறது மீண்டும் 1 மற்றும் சைன் ஆகியவற்றை இன்டகிரேட் செய்யும் பொழுது இதன் மதிப்பு பூஜ்யம் ஆகிறது எனவே கடைசி பகுதியானது முழுவதுமாக 0 ஆகிறது ஏனெனில் இங்கு ஆர்தொகனாலிடி உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது பின்பு நம்மிடம் ஒரு இன்இக்குவாலிடியானது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக உள்ளது எனவே இந்த பகுதி மற்றும் இந்த பகுதி ஆகியவை ஒரே மாதிரியாக உள்ளன எனவே நம்மிடம் உள்ளது மற்றும் இங்கு a02 and a02 ஆகியவை உள்ளன இதனை நாம் சுருக்க இயலும் எனவே முதலாவதாக நம்மிடம் f2இவ்வாறாக சுருக்கப்படுகிறது எனவே நம்மிடம் a022உள்ளது ஏனெனில் இது a02என்றாகிறது பின்பு நம்மிடம் ak2bk2உள்ளது இங்கு இனிஇகுவாலிட்டி ஆனது பூஜ்ஜியத்தை விட அதிகமாக உள்ளது இதுவே ஸ்பெஷல் இனிஇகுவாலிட்டி ஆக தற்பொழுது மாறுகிறது எனவே நாம் இங்கு இரண்டு பகுதிகளையும் மறு பகுதிக்கு எடுத்துச் செல்லும் பொழுது பின்பு நம்மிடம் ஒரு மிகச்சிறந்த இனிஇகுவாலிட்டி ஆனது கிடைக்கிறது அது ஃபங்ஷன் மற்றும் பீஸ் வைஸ் கண்டினுயஸ் ஃபங்க்ஷன் இன் இன்டகிரலுக்கான தொடர்பை தருகிறது பின்பு நம்மால் இந்த இன்இகுவாலிட்டியை கண்டிப்பாக பார்க்க இயலும் லிமிட் நிலையின் பொழுது இது இக்குவாலிடி ஆக மாறுகிறது எனவே நாம் லிமிட் எடுக்கும்பொழுது இதுவே பெஸல்ஸ் இன்இகுவாலிட்டி மற்றும் லிமிட் என்பது முடிவிலியை நோக்கிச் செல்லும் இதனை சுருக்கமாக இன்இகுவாலிடி என்று கூறலாம் அதாவது இந்த இன்இகுவாலிட்டி என்பது ஒரு பார்சவெல் ஐடென்டிட்டி ஆகும் இது இன்இகுவாலிட்டி மட்டுமல்ல ஆனால் சமமாகவும் இருக்க வாய்ப்பு உள்ளது அதனை நாம் பின்பு நிரூபிக்கலாம் இந்த தீர்வானது பார்சவெல் தியரம் அல்லது பார்சவெல் ஐடென்டிட்டி இங்கு நாம் மேலும் சில கட்டுப்பாடுகளை எடுத்துக் கொண்டு நாம் இதற்கான தீர்வை நிரூபிக்க போகிறோம் ஆனால் நாம் இங்கு கூடுதல் அசம்ப்ஷன்களை எடுத்துக் கொள்ள தேவையில்லை அனைத்து அசம்ப்ஷன்களும் நாம் முன்னரே எடுத்துக் கொண்டவை ஆகும் அதாவது பீஸ்வைஸ் கண்டினுடியானது இந்த ஐடென்டிடி பெறுவதற்கு போதுமானதாக உள்ளது இதனை நாம் தற்பொழுது விவாதிக்கப் போகிறோம் சுலபமாக இருப்பதற்காக இந்த நிரூபனத்தில் நாம் f என்பது கண்டினுயஸ் பஃங்க்ஷன் என்று தற்பொழுது எடுத்துக்கொண்டோம் மற்றும் இதனுடைய ஒன் சைடு டெரிவேடிவ் எக்ஸிஸ்ட் ஆகும் பின்பு நம்மிடம் என்ன உள்ளது இது முன்னர் இருந்த பகுதியை போல உள்ளது நாம் பெசல்ஸ் இன்இகுவாலிட்டியில் இதனை பார்த்துள்ளோம் ஒரே ஒரு வேறுபாடானது இங்கு இன்இகுவாலிடீக்கு பதிலாக இக்குவாலிடி ஆனது பதிலீடு செய்யப்பட்டுள்ளது எனவே a02 an2bn21 f2 dxநம்மிடம் உள்ளது எனவே இதுவே பார்சவெல் ஐடென்டிட்டி இது பெசல்ஸ் இன்இக்குவாலிடிக்கான அதே அசம்ப்ஷன்களை பொறுத்து கிடைத்துள்ளது ஆனால் இங்கு நாம் சிறிதளவு கட்டுப்பாடுகளை ஃபங்ஷன் மீது விதித்துள்ளோம் இதன் நிருபனத்தை சுலபம் ஆக்குவதற்காக இதனை செய்கிறோம் மற்றும் இவை நான்கு விஷயங்கள் ஆகும் எனவே டிரிச்சிலட் கன்வர்ஜென்ஸ் தேற்றத்திலிருந்து நாம் f என்பதற்கான ஃபூரியர் சீரிஸின் கன்வர்ஜென்ஸை பெற இயலும் இதற்காகவே நாம் கூடுதல் கட்டுப்பாடுகளை எடுத்துக்கொண்டோம் ஏனெனில் நம்மால் டிரிச்சலட் கன்வர்ஜென்ஸ் தியரத்தை ரீஜியனில் உபயோகிக்க இயலும் ஏனெனில் f பங்க்ஷன் க்கு கண்டினுயஸ் மற்றும் ஒன் சைடு டெரிவேடிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமே ஆனால் நம்மிடம் மிகச்சரியாக இகுவாலிடியை பெற்றிருக்கிறோம் அதாவது இதன் அர்த்தம் f ஃபங்ஷனை நோக்கி கன்வர்ஜ் ஆகும் நான் இங்கு கண்டினூட்டி எனும் அசம்ப்ஷனை எடுத்துக் கொள்ளப் போவதில்லை பின்பு சராசரி மதிப்பானது நமக்கு கிடைக்கவேண்டும் மீண்டுமாக இதன் இந்த தீர்வை நம்மால் நிரூபிக்க இயலும் ஆனால் இது மிகவும் நீளமானதாக உள்ளது எனவே இங்கு நம்மிடம் ஃபூரியர் சீரிஸ் ஆனது f எனும் ஃபங்க்ஷன் நோக்கி கன்வர்ஜென்ஸாக வரும் இதனை ஃபூரியர் சீரிஸ் கன்வர்ஜெண்ட் தீர்வானது தருகிறது தற்பொழுது நாம் இந்த இக்குவாலிடியை f கொண்டு பெருக்கி பின் பகுதி பகுதியாக இன்டகிரேட் இதிலிருந்து இதுவரை செய்யும்பொழுது பின்பு என்ன நடக்கிறது இடதுபுற பகுதியில் நமக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்கிறது வலதுபுற பகுதியில் உள்ளது நாம் இதனை f என்பதனால் பெருக்கும் பொழுது பின்பு இன்டெகிரெட் செய்யும் பொழுது கிடைக்கிறது இதே போன்று இங்கும் f என்பதனால் பெருக்கும் பொழுது பின்பு நமக்கு இந்த மதிப்பானது இன்டெகிரெட் செய்யப்படும் பொழுது கிடைக்கிறது மீண்டும் ஆக நம்மால் ஃபூரியர் கோஎஃபிசியண்டை உபயோகிக்க இயலும் எடுத்துக்காட்டாக 1 எனும் பகுதியானது மீண்டுமாக a0 என வருகிறது எனவே நம்மிடம் உள்ளது a022 இதுவே ஆகும் இங்கு மீண்டுமாக நம்மால் ஃபூரியர் கோஎஃபிசியண்டை 1உடன் உபயோகிக்க இயலும் என்பது வெளிப்புறத்தில் உள்ளது இது மீண்டுமாக an என்றாகிறது இதன் மதிப்பு bn என்றாகிறது நம்மிடம் இகுவாலிட்டி ஆனது உள்ளது இதனை வகுக்கும் பொழுது நம்மிடம் பார்சவெல் ஐடென்டிட்டி கிடைக்கிறது இதனை குறித்துக் கொள்ளலாம் இதனை நான் முன்னரே கூறியிருந்தேன் அதாவது பார்சவெல் ஐடென்டிட்டியை பீஸ் வைஸ் கண்டினுயஸ் ஃபங்க்ஷன்களுக்கும் நிரூபிக்க இயலும் எனவே நமக்கு எத்தகைய கூடுதல் கட்டுப்பாடுகளும் தேவை இல்லை ஆனால் இங்கு நாம் எடுத்துக் கொண்டது கண்டினூட்டி ஆகும் மற்றும் நாம் பீஸ் வைஸ் கண்டினுயஸ் ஃபங்ஷனை இந்த இன்டர்வெல்லில் எடுத்துக் கொள்ளும் போதும் அனைத்து தீர்வுகள் ஆனது இங்கு என்ற இன்டர்வெல் ல் எடுத்துக் கொள்ளப்படுகிறது கணக்கீடுகளை சுலபமாக்க நாம் இவற்றை செய்துள்ளோம் ஆனால் இது பொதுப்படையானது மற்றும் என்ற LL இன்டர்வெல் ல் இதே தீர்வானது கிடைக்கப் பெறுகிறது மீண்டும் ஆக நமக்கு பார்சவெல் ஐடென்டிட்டியானது கிடைக்கிறது இங்கு இதற்கு பதிலாக L இதனை நாம் பதிலீடு செய்கிறோம் எனவே இங்கு L உள்ளது இங்கு L உள்ளது பின்பு அனைத்து மதிப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் இத்தகைய பார்சவெல் ஐடென்டிட்டி மற்றும் பார்சவெல் அல்லது பெசல் இன்இக்குவாலிடி கொண்டு நம்மால் இதனுடைய பயன்பாடுகளை பார்க்க இயலும் கண்டிப்பாக அது மிகவும் உபயோகம் உள்ளதாக உள்ளது ஏனெனில் இங்கு மிக சுருக்கமாக தீர்வானது கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இங்கு இந்தக் கோஎஃபிசியண்டுகள் இகுவாலிட்டியானது நம்மிடம் உள்ளது எனவே இதனை நாம் பல்வேறு நிலைகளில் உபயோகித்து நம்மால் இந்த சீரீஸ்களின் கூட்டுத் தொகையை கண்டறிய இயலும் தற்பொழுது நாம் பின்வரும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளைக் காணலாம் இந்த நிலையில் இந்த fx ஃபங்ஷனுக்கு ஆன சீரிசை கருத்தில் கொள்ளலாம் fx சீரிஸ் என்பது முன்னரே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இன்டர்வெல்லில் நாம் எதனையும் கூறப்போவது இல்லை கொடுக்கப்பட்ட சீரிஸில் இருந்து நாம் இதனை வெளியே எடுக்க வேண்டும் எனவே முதல் கேள்வி ஆனது பார்சவெல் ஐடென்டிட்டியை நான் எழுதிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது ஐடென்டிட்டியை எழுதிக் கொண்ட பிறகு இதன் சீரிசின் கூட்டுத்தொகை 114124134 ஐ கண்டறிய வேண்டும் எனவே இரண்டு வேலைகள் ஆனது இங்கு உள்ளது முதலாவதாக நாம் கொடுக்கப்பட்ட தொடர்புக்கு கொடுக்கப்பட்ட பார்சவெல் ஐடென்டிட்டி எழுத வேண்டும் மேலும் இங்கு f ஆகியவற்றின் பீரியட் L மற்றும் கோஎஃபிசியண்ட் என்ன என்பதனையும் கண்டறிய வேண்டும் ஏனெனில் பார்சவெல் ஐடென்டிட்டி எழுதிக் கொள்வதற்காக நமக்கு இந்த ஃபங்ஷன் தேவைப்படுகிறது மேலும் ஃபூரியர் கோஎஃபிசியண்ட்டுகளும் தேவைப்படுகிறது bn0 நமக்கு கிடைக்கிறது ஏனெனில் இங்கு சைன் பகுதியானது இல்லை காஸ் cosnxL மட்டுமே உள்ளது எனவே மீண்டுமாக நேரடியாக L இதன் மதிப்பு 2 என்று கிடைக்கிறது இங்கு நம்மிடம் bn0 உள்ளது எனவே வெளிப்படையாக இந்த கணக்கில் கொடுக்கப்படவில்லை என்றாலும் நம்மால் இத்தகைய கோஎஃபிசியண்டுகளை பெற இயலும் மற்றும் anbn L மதிப்பானது கொடுக்கப்பட்ட ஃபூரியர் சீரிஸ் இல் இருந்து பெறப்படுகிறது இந்த ஃபூரியர் சீரிஸ் கொண்டு முதலில் ஃபூரியர் கோஎஃபிசியண்டுகளை கண்டறிய வேண்டும் பின்பு ஃபூரியர் சீரிஸ் இன் பீரியடை ஸ்டாண்டர்ட் ஃபூரியர் சீரிஸை ஒப்பிட்டு கண்டறிய வேண்டும் நாம் இது முன்னர் விவாதித்தது என்பதை பார்க்க இயலும் இங்கு L 2 a0 மதிப்பு எங்கிருந்து வருகிறது ஏனெனில் முதல் பகுதி a02 இதுவே ஆகும் இது ஒன்று என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே a0இதன் மதிப்பு இரண்டு என்றாகிறது ஏனெனில் இங்கு சைன் பகுதி இல்லை அனைத்து bn மதிப்புகளும் 0 ஆகிறது an என்பது நேரடியாக இங்கு அமர்ந்துள்ளது எனவே இத்தகைய கோஎஃபிசியண்டுகளை கொண்டு நம்மால் பார்சவெல் ஐடென்டிட்டி நேரடி தீர்வை உபயோகிக்க இயலும் எனவே நம்மிடம் a0anbn and f ஆகியவை உள்ளன பார்சவெல் ஐடென்டிட்டி எழுதி கொள்வதற்கு இவையே தேவையானவை ஆகும் மேலும் இந்த பார்சவெல் ஐடென்டிட்டியை நினைவு கூறுங்கள் 1L f2dx வலதுபுற பகுதியில் கோஎஃபிசியண்டுகள் ஆனது கூட்டுத் தொகையாக வெளிப்படுத்தப்படுகிறது எனவே நம்மிடம் 12 2dxஉள்ளது வலதுபுற a022 பகுதியானது இங்கு 42 என வருகிறது பின்பு an2 இந்தப் பகுதியின் கூட்டு தொகையானது n ஒன்றில் இருந்து முடிவிலி வரை மாறுபடுகிறது அதாவது நம்மிடம் 16 4 n4 and 2 உள்ளது பின்பு bn2 ஆகியவை பூஜ்ஜியம் ஆகிறது இதுவே பார்சவெல் ஐடென்டிட்டி இதனை நாம் மேலும் சுருக்க இயலும் ஆனால் இங்கு நம்மிடம் x2 உள்ளது இங்கு இன்டகிரலானது x3 6 என்பது x 2 and x2 ல் உள்ளது பின்பு 12 இங்கு அமர்ந்துள்ளது எனவே இதனை சுருக்கினால் நம்மால் அதன் மதிப்பை பெற இயலும் இதுவே 83 வலதுபுற பகுதியில் உள்ள எண் ஆகும் வலதுபுற பகுதியில் இரண்டு இங்கிருந்து வருகிறது பின்பு நம்மிடம் இங்கு அடைப்பு குறியானது உள்ளது இங்கு n இது இரட்டை படியாக இருப்பதினால் இதன் மதிப்பு பூஜ்யம் ஆகிறது n ஒற்றைப்படை எனும் பொழுது இதன் மதிப்பு மைனஸ் 2 அதாவது நான்கு என்று ஆகிறது எனவே ஒற்றைப்படை பகுதிகள் மட்டுமே இங்கு உள்ளன அது நான்கு எனும் காரணியை கொண்டுள்ளது எனவே 64 என்பது இங்கு தோன்றுகிறது நம்மிடம் வெளிப்புறத்தில் 4 இந்த பகுதியானது உள்ளது பின்பு n4இதுவும் உள்ளது எனவே தீர்வாக நம்மிடம் 14 34 54 etc ஆகியவை கிடைக்கிறது 14 34 54 etc இது பார்சவெல் இக்குவாலிடி இல் இருந்து நேரடியாக கிடைக்கிறது இந்த ஒற்றைப்படை பகுதிகளின் கூட்டு தொகையானது இன்பினிட்டி இதுவரை உள்ளது இங்கு நம்மிடம் 83 உள்ளது எனவே 2 ஆகியவை உள்ளது ⅔ and ⅔ இது 4 64 இத்துடன் பெருக்கப்படுகிறது இது 4 96 இதனை கொடுக்கிறது இந்த சீரிஸில் கூட்டு தொகையானது ஒற்றைப்படை பகுதிகளை நான்கின் அடுக்குக்குறியுடன் கொண்டுள்ளது இந்த தேவைக்குரிய சீரிஸின் கூட்டுத் தொகையை பெறுவதே நம்முடைய நோக்கமாக உள்ளது தற்போது நம்மிடம் இருப்பது என்னவென்றால் பார்செவல் ஐடென்டிட்டியில் இருந்து நேரடியான தீர்வு ஆனால் கேள்வி என்பது என்ன அதாவது கேள்வியானது 114124134 இந்த சீரிஸில் கூட்டுத்தொகை என்ன இதனை உதவியாகக் கொண்டு நம்மால் தேவையான சீரிஸ் அல்லது அந்த தேவையான சீரிஸின் கூட்டுத் தொகையை நாம் தற்பொழுது பெற வேண்டும் இங்கு S என எடுத்துக் கொண்டால் S இது ஒரு முழுவதுமான கூட்டுத்தொகை ஆகும் பின்பு S இதனை இரண்டு பகுதிகளாக நாம் பெறுகின்றோம் ஒன்றானது ஒற்றைப்படை பகுதிகளையும் மற்றொன்று இரட்டைப்படை பகுதிகளையும் கொண்டுள்ளது எனவே இவை அனைத்தும் இரட்டைப்படை பகுதிகள் ஆகும் இவை அனைத்தும் ஒற்றைப்படை பகுதிகள் 135 ஆகும் எனவே இங்கு நம்மிடம் அனைத்து ஒற்றைப்படை பகுதிகளும் உள்ளது இவற்றை கூட்டி நம்மால் முழுவதுமாக S என்பதனை பெற இயலும் இதனைக் குறித்து கொள்க இதன் மதிப்பு 496 நமக்கு முன்னரே தெரியும் 124 இதனை நாம் பொதுவாக எடுத்துக் கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் முதல் பகுதியானது 1124134 மீண்டுமாக இவ்வாறு ஆகிறது இது S என்றாகிறது இதனை 124S என எழுதிக்கொள்ளலாம் இதனை நாம் சுருக்கும் பொழுது நமக்கு இங்கிருந்து S என்பது கிடைக்கிறது ஏனெனில் இடதுபுற பகுதியில் 124நம்மிடம் உள்ளது பின்பு நம்மிடம் 496 1516 Sகிடைக்கிறது நம்மிடம் 496 1516 Sஉள்ளது பின்பு இதிலிருந்து நமக்கு S 490 கிடைக்கிறது இதுவே தீர்வாகும் இங்கு சீரிஸின் கூட்டு தொகையானது அதாவது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியின் மதிப்பானது 490 என்று கிடைக்கிறது நாம் மேலும் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இது கடைசி எடுத்துக்காட்டு ஆகும் x2 எனும் ஃபங்ஷனுக்கு ஆன ஃபூரியர் சீரிசை கண்டறிக ஃபங்ஷன் ஆனது x என்ற இன்டர்வெல் ல் வரையறுக்கப்பட்டுள்ளது மேலும் பார்சவெல் ஐடென்டிட்டி கொண்டும் இதன் கூட்டுத்தொகை ஆனது 296 என்று நிரூபிக்கலாம் எனவே இங்கு கூட்டுத்தொகை என்பது என்ன இங்கு மீண்டுமாக ஒன்று உள்ளது முதல் பகுதியானது 2 1ஒன்று ஆகும் எனவே இரண்டாவது பகுதி 134இங்கு 154 ஆகியவை ஆகும் இதுவே முந்தைய எடுத்துக்காட்டில் நாம் கண்டறிந்த கூட்டுத்தொகை தற்பொழுது நாம் இதனை மீண்டுமாக மற்றொரு கோணத்தில் 296என்று நிரூபிக்க போகிறோம் எனவே நாம் முன்னரே x2 இதற்கான ஃபூரியர் சீரிசை முந்தைய லெட்சரில் லெட்சர் எண் 36 ல் பார்த்துள்ளோம் x2 இது ஒரு இரட்டைப்படை பங்க்ஷன் எனவே ஃபூரியர் சீரீஸ் கொசைன் பகுதிகளை மட்டும் x கொண்டிருக்கும் இது இறுதி புள்ளிகளையும் உள்ளடக்கி உள்ளது ஏனெனில் இந்த ஃபங்சன் x2 ஆனது பின்வரும் வடிவமைப்பை பெற்றுள்ளது அதாவது இறுதி புள்ளிகளில் இதன் மதிப்பு சமமாக இருக்கிறது எனவே இது அனைத்து இடங்களிலும் கன்வர்ஜ் ஆகிறது பின்பு நம்மிடம் ஃபூரியர் சீரிஸ் ஆனது x2க்கு சமமாக கிடைக்கிறது தற்பொழுது நாம் பார்சவெல் ஐடென்டிட்டியை எழுதிக்கொள்ளலாம் எனவே பார்சேவல் ஐடென்டிட்டி கூறுவது என்னவென்றால் x2ன் மதிப்பு என்பது இந்தக் கோஎஃபிசியண்டுகளின் தொடர்புகளுக்கு சமமானதாக உள்ளது பின்பு இங்கு நம்மிடம் x2 உள்ளது இது இடதுபுறம் பகுதியில் உள்ளது நம்மிடம்1 to ஆகியவை உள்ளது பின்பு x2 இவற்றை ஸ்கொயர் செய்யும் பொழுது மீண்டும் x4 கிடைக்கிறது பின்பு நம்மிடம் ஆகியவை x55 to உள்ளது இவை இரண்டும் ரத்து செய்யப்பட்டு நமக்கு இதுவே 255கிடைக்கிறது நம்மிடம் a022 உள்ளது a02 இது முன்னரே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே a0 இதன் மதிப்பு 233என்றாகிறது நாம் இதன் ஸ்கொயர் மதிப்பை கண்டறிந்தால் நம்மிடம் 4418 இதுவே உள்ளது இரண்டாவது பகுதி பின்பு an2 bn2இதன் கூட்டுத்தொகை ஆனது நம்மிடம் உள்ளது bn2இவற்றின் மதிப்பு பூஜ்யம் an216n4 இவற்றின் மதிப்பு ஆகும் இதுவே நம்முடைய தீர்வு பார்சவெல் தியரத்தில் இருந்து நேரடியாக நமக்கு 1n4 கிடைக்கிறது இங்கு கூட்டு தொகையானது n ஒன்றிலிருந்து வரை செல்கிறது இத்தகைய பகுதிகளை நாம் கொண்டு உள்ளோம் பின்பு இதனை சீரிஸாக கொண்டுவருகிறோம் நமக்கு வரும் தீர்வு என்ன 418 நாம் இதனை மீண்டுமாக சோதனை செய்யப் போகிறோம் 1n4 பகுதியில் உள்ளது பின்பு 1n4ஆகியவை உள்ளது 490 இதுவரை கூட்டுத்தொகை கண்டறியப்படுகிறது எனவே நம்மிடம் 1n4இதன் மதிப்பு 490க்கு சமமாக உள்ளது நேரடி பார்சவெல் ஐடென்டிட்டி கிடைக்கிறது நம்முடைய சுவாரஸ்யமான பகுதியானது 114134 இதன் கூட்டுத்தொகையை பெறுவதே ஆகும் நாம் இதேபோன்ற ட்டிரிக்கை உபயோகித்து முன்னரே இதனை உபயோகித்து இந்த முழுவதுமான சீரிஸ் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று ஒற்றைப்படை பகுதி மற்றொன்று இரட்டைப்படை பகுதி இந்த நிகழ்வின் பொழுது நமக்கு முன்னரே இந்த கூட்டு தொகையானது தெரிந்துள்ளது இதனை நாம் பெறுவதற்காக 124ஐ நாம் எடுத்துக்கொண்டு கூட்டுத் தொகையைக் கொண்டு இதன் மதிப்பை 490 என கணக்கிட செய்ய இயலும் இதனை கொண்டு முதலில் நம்மிடம் கூட்டு தொகையானது 490 என்று உள்ளது பின்பு இதுவே தேவைப்படும் ஒன்று ஆகும் நாம் இங்கு 124 என்ற பொதுவான காரணியை எடுத்துக் கொள்கிறோம் பின்பு இந்த சீரிஸ் ஆனது கூடுதல் தொகையானது 490 என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு இதன் மதிப்பானது 490ஆகும் பின்பு இதனை நாம் அறிந்து கொண்டால் நேரடியாக S இதன் மதிப்பு 1516 490 என்று கிடைக்கிறது ரத்து செய்யப்பட்டு நமக்கு 496 கிடைக்கிறது இதுவே தொகையானது மீண்டுமாக ஐடென்டிட்டியை உபயோகித்தால் நம்மால் மேலும் பல கடினமான கூடுதல் மதிப்புகளை கண்டறிய இயலும் இவையே இந்த லெக்சர் ஐ தயார் செய்வதற்கு நாம் உபயோகப்படுத்திய குறிப்புகள் ஆகும் தற்பொழுது முடிவுரை நாம் பெசல் இன்இகுவாலிடியை முதலில் விவாதித்தோம் இது ஒரு வெளிப்படையான தீர்வு இன்டகிரலுக்கு பின்பு கிடைக்கிறது இங்கு மதிப்பானது நான் நெகட்டிவ் ஆக உள்ளது பின்பு சுலபமான கணக்கீடுகளை கொண்டு நம்மால் இந்த இன்இகுவாலிட்டி கொண்டு பெற இயலும் இதுவே பெசல் இன்இகுவாலிட்டி ஆகும் பின்பு நாம் உணர்ந்தது என்னவென்றால் சில நிபந்தனைகளின் பொழுது இங்கு இன்இகுவாலிட்டி ஆனது கிடைக்கிறது அது பார்சவெல் ஐடென்டிட்டி என்று அறியப்படுகிறது இது பல்வேறு பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது அவற்றில் சிலவற்றை நாம் இங்கு பார்த்தோம் இவையே இந்த பல்வேறு பிரிவுகளின் கூட்டுத் தொகையை கணக்கீடு செய்ய உபயோகப்படுத்தப்பட்டது எனவே இத்துடன் இந்த லெக்சர் முடிவடைகிறது தங்களுடைய கவனத்திற்கு மிக்க நன்றி